இப்பொழுது ஒரு பரிமாண உருவாக்கத்துக்கு பதிலாக நாம் 2D உருவாக்கத்திற்கு சென்றுள்ளோம் இது இங்கு உள்ள கருத்தை சற்று சிறப்பானதாக தெரிவிக்கும் எனவே நாம் 2Dயை பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்த இன்டெக்ரல் சமன்பாடுகள் மற்றும் ஃபைனைட் எலிமெண்ட் செயல்முறைகள் ஆகியவை பொதுவானவையாக உள்ளன எத்தனை போலரிசேஷன் சார்பற்ற தன்மையில் உள்ளன இரண்டு போலரிசேஷன் ஆகவே இரண்டு போலரிசேஷன்கள் TE TM டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் மற்றும் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் எந்த ஒரு தோராயமான கணக்காக இருந்தாலும் அவற்றை இந்த இரண்டின் லீனியர் சூப்பர்பொசிஷனாக நம்மால் எழுத முடியும் ஆகையால் நாம் இந்த இரண்டையும் தனித்தனியாக முதலில் பார்க்கப் போகிறோம் பின்பு சூப்பர்பொசிஷன் பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆகவே TE என்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எந்தெந்த வேறியபில்களை உள்ளடக்கியது மாணவர் Ex Ey Hz Ex Ey Hz இதுவரை TM Hx Hy Ez இவற்றை உள்ளடக்கியது மாணவர் Hx Hy Ez இப்பொழுது நாம் TE போலரிசேஷனை எடுத்துக்கொள்வோம் இங்கே நாம் மேக்ஸ்வெல் Maxwell' சமன்பாடுகளை என்று எழுதியுள்ளோம் முன்பு உள்ள அனுபவங்களின் அடிப்படையில் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் ddt எப்பொழுதும் jω வினால் இடமாற்றம் செய்யப்படும் ஆனால் நாம் அவ்வாறு செய்ய கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதுதான் FDTDயின் முழு கருத்து ஆகும் ஆகவே கணக்கை எளிமைப்படுத்த நாம் இங்கே மின்சாரத்தை இல்லை என்று அனுமானித்துக் கொள்வோம் இதை நாம் பின்பு சேர்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது TE போலரிசேஷனில் இந்த இரு மேக்ஸ்வெல் சமன்பாடுகளையும் நான் உபயோகப்படுத்த முடியும் அதன் மூலம் சில ஸ்கேலார் சமன்பாடுகள் கிடைக்கும் இங்கே நமக்கு தெரியாத டேர்ம்கள் Ex Ey Hz ஆகியவை எனவே முதல் சமன்பாடு எவ்வாறு மாறுகிறது மேலும் நாம் வெற்றிடமாக இதை அனுமானம் செய்கிறோம் ஆகவே 0 என்பது எடுத்துக் கொள்வோம் இப்போது இரண்டாவது மேக்ஸ்வெல் சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு x காம்பொனன்டுகளை நாம் பார்க்கிறோம் மேலும் மின்சாரம் ஜீரோ என்று அனுமானம் செய்து கொள்வோம் ஆகவே இது 0dExdt என்று கிடைக்கிறது வலது பக்கத்தில் நான் H ஃபீல்டில் ஒரு ஸ்பேஷியல் டெரிவேட்டிவ் பெறுவேன் அது எவ்வாறு இருக்கும் அதை நீங்கள் கணக்கீடு மூலம் பெறலாம் அது ∂Hx∂y பின்பு நாம் சமன்பாட்டில் y பகுதியை பெறுகிறோம் மேலும் அதன் டைம் டெரிவேட்டிவ் பெறுகிறோம் ஆகவே இது − ∂Hz ∂x நான் முதல் சமன்பாட்டை உபயோகப்படுத்தி இருக்கிறேன் கடைசியாக உள்ளது முதலாம் மாக்ஸ்வெல் சமன்பாடு எத்தனை காம்பொனன்டுகள் பூஜ்ஜியம் அற்றவவையாக அந்த சமன்பாட்டில் உள்ளன மாணவர் ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் ஏனெனில் வெக்டர் H என்பது Hz மட்டுமே ஆகவே நான் z காம்பொனன்டுகளை மட்டுமே எடுக்க வேண்டும் ஆகையால் நாம் இப்போது Eயின் ஸ்பேஷியல் டெரிவேட்டிவ்களை பெறப் போகிறோம் டைம் டெரிவேட்டிவ்களின் அடிப்படையில் நான் இந்த சமன்பாட்டை பெறலாம் மாணவர் இதில் அதிகப்படியாக ஒரு மைனஸ் உள்ளது அதிகப்படியான மைனஸ் எங்கே உள்ளது மாணவர் சார்நீங்கள் வலது புறத்தில் எழுதி இருப்பதில் உள்ளது நீங்கள் சரியாக கூறினீர்கள் இது கர்லை கணக்கீடு செய்வதற்காக உள்ளது இங்கே நாம் மைனஸ் சைன் தவறுதலாக சேர்த்து விட்டோம் அவ்வாறு இருந்தால் நமது கணக்கீடுகள் சரியாக வராது நாம் இப்போது இதை வடிவமைக்க முயற்சி செய்வோம் இங்கே நமது வேறியபில்கள் Ex EyHz அவை ஸ்பேஸ் மற்றும் நேரத்தில் டிஸ்கிரட்டைஸ் செய்யப்பட வேண்டும் டிஸ்கிரிட்டைசேஷன் செயலை செயல்படுத்துவதற்கு என்பது ஸ்பேசில் வெவ்வேறு புள்ளிகளிலும் நேரத்தில் வெவ்வேறு புள்ளிகளிலும் E மதிப்பை பெற்றிருக்க வேண்டும் என்பது அவசியம் நான் எவ்வாறு செய்வது என்பதை கூற இருக்கிறேன் முதலில் நீங்கள் ஒரு கிரிட்டை ஏற்படுத்த வேண்டும் இது ஒரு இரண்டு பரிமாண கணக்கு இங்கே அன்னோன்கள் கிரிட்டில் அமைந்திருக்கும் ஆகவே நான் ஒரு கிரிட்டை அமைக்கிறேன் இது ஒரு மீண்டும் மீண்டும் வரும் கிரிட் ஆகும் அதனால் ஒரே ஒரு யூனிட் செல்லை மட்டும் காட்டுகிறேன் நான் இங்கே என்ன செய்கிறேன் என்றால் இதை நாம் Ey என்று எடுத்துக்கொள்வோம் இங்கே மையத்தில் இதை நான் Ex என்று எடுத்துக் கொள்வோம் இங்கே உள்ள செல்லை Hz என்று எடுத்துக்கொள்வோம் நாம் கணக்கீடுகளை செய்ய செய்ய உங்களுக்கு தெளிவாகும் ஏன் நாம் அன்னோன்கள் எல்லாவற்றையும் செல்லின் மையப்பகுதியில் அல்லது செல்லின் ஓரப்பகுதியில் வைக்கவில்லை என்பது உங்களுக்கு போகப்போக தெளிவாகும் நான் முதலில் ஸ்பேசில் இந்த அன்னோன்கள் பரவல் ஆக்கினோம் பின்பு நேர அளவில் இதை பரவலாக்க போகிறோம் நேர அளவுக்கு பின்பு வருவோம் நாம் இப்போது ஸ்பேஸ் கிரிட்டை பற்றி பார்க்கிறோம் இந்த கிரிட் 1966இல் யீ என்பவரால் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆகையால் இது யீ செல் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இது லேட்டிஸ் போன்று உள்ளது இந்தப் புள்ளிகளுக்கு நாம் இப்போது சுருக்கமாக பெயரிடுவோம் எனவே நான் இந்த புள்ளியை i j என்று குறிப்பிடுகிறேன் மேலும் இங்கு உள்ள புள்ளியை i 1 j 1 என்று குறிப்பிடுவோம் ஆய்வாளர்கள் இதை ஸ்டென்சில் என்று அழைக்கின்றனர் இதற்குப் பல்வேறு பெயர்களும் உள்ளன இது ஸ்பேசில் எல்லா இடங்களிலும் திரும்பத் திரும்ப வருவதால் இது ஸ்டென்சில் என்று அழைக்கப்படுகிறது மாணவர் கிரிட் எங்கே முடியும் கிரிட் ஒரு புள்ளியில் முடியும் அதாவது அது இங்கே ஒரு நேர் கோட்டில் முடிவடைகிறது மாணவர் ஆம் ஓகே அதன்பிறகு என்ன மாணவர் Ey இங்கு இருக்கிறதா Ey மட்டுமே இங்கு இருக்கும் இதுவும் முடிவடைகிறது ஆனால் இது எங்கே முடிவடைகிறது வழக்கமாக எலக்ட்ரிக் பீல்ட் என்பது கிரிட் பவுண்டரிகளின் வழியாகவும் மற்றும் H மையப் பகுதிகளின் வழியாகவும் டிஸ்கிரிட்டைஸ் செய்யப்படுகிறது இவ்வாறு செய்வதற்கு உரிய செயல்முறை காரணம் ஏதாவது இருக்கும் என்று நினைக்கிறீர்களா நான் இதை வேறு வழிகளிலும் செய்யமுடியும் மாணவர் மாணவர் கண்டினூட்டி சமன்பாடு மூலமாக செய்ய முடியுமா கண்டினூட்டி சமன்பாடு மூலம் நான் இங்கு பயன்படுத்தும் பெரும்பாலான மெட்டீரியல்கள் எலக்ட்ரிக் மெட்டீரியல் அதாவது அவை மேக்னடிக் மெட்டீரியல் அல்ல ஆகவே இவற்றின் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு தொடுகோடு தொடர்ச்சி இருக்குமா என்பது பற்றி பல நேரங்களில் சந்தேகம் உள்ளது எனவே கிரிட் கோட்டில் ஒரு வேறியபிலை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பவுண்டரி கண்டிஷனில் நாம் எளிதாக வேலை பார்க்க முடியும் ஆனால் இது ஒரு விதியாக எடுத்துக் கொள்ள தேவையில்லை நீங்கள் வேறு வகையிலும் செய்ய முடியும் மையப் பகுதியில் நீங்கள் எலக்ட்ரிக் பீல்டையும் பவுண்டரியில் மேக்னடிக் ஃபீல்டையும் வரையறுக்க முடியும் ஆகவே இது ஒரு வகையான சாய்ஸ் மட்டுமே அதாவது இது ஒரு வழக்கமான செயல்முறை இப்பொழுது நாம் ஒரு குறியீடு செய்யப்போகிறோம் அதை இங்கு எழுதலாம் நான் இப்போது TM போலரைசேஷனில் என்ன செய்யப்போகிறோம் என்பதை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் மாணவர் உங்களுக்கு Hz கிடைக்குமா ஓரங்களில் கிடைக்கும் நாம் Hz ஓரங்களில் பெறலாம் உண்மையில் இதுதான் நாம் TM போலரைசேஷனில் செய்கிறோம் ஆகையால் இப்போது சில பெயர்களை இங்கு குறிப்பிடுவோம் எடுத்துக்காட்டாக இது இதை Exi 12 j என்று எழுதுகிறோம் உண்மையில் நாம் Exx x0 i2Δx y0 Δy என்பதை கணக்கீடு செய்ய போகிறோம் வலது புறத்தில் இதை மிக நீளமாக எழுதுவதற்கு பதிலாக இடதுபுறத்தில் மிக சுருக்கமாக எழுதிக் கொள்கிறேன் நான் இங்கே சில புள்ளிகளை மட்டும் குறிப்பிடுகிறேன் ஆகையால் E x என்பது முழு எண் xல் கணக்கீடு செய்யப்படவில்லை இது முழு எண் yயில் கணக்கீடு செய்யப்படுகிறது அதனால் தான் i 12 என்று உள்ளது அதேபோன்று Ey யில் என்ன உள்ளது நாம் இவை டிஸ்கிரிட்டைஸ் செய்கிறோமா மாணவர் Eyi 12 j Eyi 12 j இவை மேலும் நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு இப்போது தெளிவாகிறது அதேபோன்று நாம் Hz பற்றி பேசும் பொழுது என்ன கிடைக்கும் மாணவர் i 12 Hzi 12 j 12 மாணவர் Ex இங்கே என்னவாயிற்று மாணவர் சார் நீங்கள் எவ்வாறு i 12 j என்பதை பெற்றீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை மாணவர் x x0 x0 என்பது இங்கே ஆரம்பப்புள்ளி Δx என்பது டிஸ்கிரிட்டைசேஷன் மாணவர் டிஸ்கிரிட்டைசேஷன் ஆகையால் iΔx நம்மை ஓரங்களுக்கு கொண்டு செல்லும் 12Δx என்பது எலக்ட்ரிக் பீல்ட் டிஸ்கிரிட்டைஸ் செய்யப்படுவதை நமக்கு எடுத்துக் காட்டும் இது மையப்பகுதியில் டிஸ்கிரிட்டைஸ் செய்யப்படுகிறது அதாவது கோட்டின் மையப்பகுதியில் இருப்பதால் இங்கே நாம் பிளஸ் 12 என்பதை சேர்க்க வேண்டியது அவசியமாகிறது இதேபோன்று Ey யிலும் y பகுதியில் நாம் j ½ என்று எழுதவேண்டும் j என்று மட்டும் எழுதக்கூடாது மாணவர் இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும் போது ஏன் இது கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது Refer Time 1107 எங்கே உள்ளது மாணவர் எக்ஸ்பிரஷன் ஆனால் பை அச்சு புள்ளிகள் மாறாது இல்லையா சார் அவை மாறுவதில்லை அதனால்தான் இது j என்று மட்டும் எழுதுகிறோம் நாம் 2D கிரிட்டை நோடுகளின் இருப்பிடங்களின் அடிப்படையில் டிஸ்கிரிட்டைஸ் செய்ய முயற்சிக்கிறோம் இதுவரை நாம் நேர அடிப்படையில் இன்னும் செய்யவில்லை இங்கே நேரம் குறிப்பிடப்படவில்லை ஆனால் நாம் நேரத்தையும் டிஸ்கிரிட்டைஸ் செய்ய வேண்டும் ஆகையால் குறியீடுகளை மறுபடியும் நேர அளவுக்கு நாம் மாற்றியுள்ளோம் அதை இங்கு சூப்பர்ஸ்கிரிப்டில் குறிப்பிட்டுள்ளோம் இங்கே Ex பார்க்கும்பொழுது ஸ்பேசில் ஒரு புள்ளியில் t t0 nΔt என்று உள்ளது ஆகவே நாம் இவ்வாறு மிகக்குறுகிய குறியீடுகளை உபயோகப்படுத்தி ஸ்பேஸ் மற்றும் நேர அளவுகளை விவரிக்க பயன்படுத்துகிறோம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சமன்பாடுகள் 123 ஆகியவைகளை மைய டிஃபரன்ஸ் கருத்தை உபயோகப்படுத்தி மாற்ற முயற்சிக்கிறோம் எனவே முதல் சமன்பாட்டில் என்ன எழுதப் போகிறோம் இது Ex இன் டைம் டெரிவேட்டிவ் நாம் இப்போது இதை எழுதிக் கொள்வோம் நமக்கு இப்போது சமன்பாடு ஒன்றை கிடைக்கிறது இதற்கு மேல் ஒரு புள்ளி வைத்துள்ளேன் டைம் டெரிவேட்டிவை குறிக்கிறது i மற்றும் j டேர்ம்களில் E˙ x அச்சு புள்ளிகள் யாவை மாணவர் i ப்ளஸ் 12 சமமாகிறது நாம் இப்போது H பகுதிக்கு வருவோம் எந்த அச்சு புள்ளிகளை கோடி நேரத்தை பொறுத்து பார்சியல் டெரிவேட்டிவ் இருக்க வேண்டும் y அச்சு புள்ளியில் இருக்க வேண்டும் ஆகையால் நான் வலதுபுறத்தில் என்ன எழுத வேண்டும் இது Hz ஆகையால் இப்போது நான் என்ன எழுத வேண்டும் மாணவர் எப்ஸிலான் Δx2 மைனஸ் ஆம் சரியானது மாணவர் y பிளஸ் டெல்டா ஆம் y ஆகவே Hz i j டேர்ம்களில் கணக்கீடு செய்யப்படுகிறது இதை இப்போது நாம் எழுத முயற்சிக்கலாம் ஆகவே இந்த சமன்பாடு ε0E i 2 H i 2 2 i 2 2Δy ˙ x 1 j z 1 j 1 − Hz 1 j − 1 கிடைக்கிறது இப்போது இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன i j என்று குறிப்பிடுவது இவையாவும் தொலைவினால் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன என்று அர்த்தம் கிடையாது இந்த பிரித்து வைத்தல் என்பது நீங்கள் இங்கே Δx மற்றும் Δy யை டிஸ்கிரிட்டைஸ் செய்வதால் ஆகும் நான் இங்கே இதன் மேல் ஒரு புள்ளியை வைத்துள்ளேன் இதைப் பற்றி நாம் பின்பு பார்க்கலாம் முதலில் நான் ஸ்பேஸ் பகுதிகளை மிகச்சரியாக பெற விரும்புகிறேன் இரண்டாவது சமன்பாடு மிகவும் எளிமையானது இது yயின் நேர டெரிவேட்டிவ் இங்கே i j 12 எங்கே கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது xஐ பொறுத்து இங்கே நாம் Hz ன் பார்சியல் டெரிவேட்டிவ் பெறுகிறோம் இங்கு ஒரு மைனஸ் சைன் உள்ளது ஆனால் Hz முதல் டேர்மில் மைனஸ் சைன் இருப்பதை பற்றி நினைக்க வேண்டாம் உண்மையில் அதை மைனஸ் சைன் அகற்றி விட்டோம் ஆகையால் இவ்வாறு ஒரு சமன்பாடு கிடைக்கிறது ε0E i 2 H i 2 2 i 2 2Δx ˙ y j 1 z − 1 j 1 − Hz 1 j 1 ஆகையால் இங்கே ஒரு குறுக்குவழி யுத்தியை உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் Ex டெரிவேட்டிவை இதன்மூலமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும் இதை டாப் மைனஸ் பாட்டம் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் மேல் உள்ள மதிப்பையும் அதிலிருந்து கீழுள்ள மதிப்பை கழியுங்கள் ஆகவே நான் இதை டாப் மைனஸ் பாட்டம் என்று எழுதுகிறேன் மேலும் இங்கே படத்தில் எவ்வாறு எழுதலாம் மாணவர் பாட்டம் இரண்டாவது என்ன எழுதுவீர்கள் மாணவர் லெஃப்ட் மைனஸ் லெஃப்ட் மைனஸ் சரி ஆகவே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுவரை நாம் எந்த புள்ளிகளை கருத்தில் எடுத்துக் கொண்டோம் நாம் இந்த புள்ளியை கணக்கில் எடுத்துக் கொண்டோம் மேலும் இங்கே நாம் ஈடுபடுத்திய புள்ளிகள் யாவும் ஃபைனைட் டிஃபரன்ஸ் ஆகும் இந்தப் புள்ளிகளில் Hz அமைந்துள்ளது இங்கே படத்தில் காட்டிய நீல மற்றும் சிவப்பு வண்ணங்கள் இரண்டும் இணைந்து Ey நமக்குத் தருகின்றன மேலும் இந்த சிவப்பு மற்றும் நீல வண்ணங்கள் நமக்கு E x பற்றிய தகவல்களை தருகிறது முதலில் இதை பார்க்கலாம் இது Ex இன் டைம் டெரிவேட்டிவ் நாம் இதைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இங்கு எந்த மதிப்புகள் கழிக்கப்பட வேண்டும் Hzi 12 j 12 இங்கு அமைந்துள்ளது மேலும் Hzi 12 j − 12 இங்கே அமைந்திருக்கிறது இது மிகவும் சரியாக இருப்பதால் நாம் இவற்றின் வித்தியாசங்களை எடுக்க முடியும் மேலும் கிரிட் புள்ளிகளுக்கு இடையே இதன் மதிப்புகளை தோராயமாக முடியும் ஆகவே நான் Ex வேறு இடத்தில் இல்லாமல் இங்கே டிஸ்கிரிட்டைஸ் செய்வதற்கு தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் இதேபோன்று இரண்டாவது சமன்பாடு இடதுபுறத்தில் ஆரம்பிக்கிறது என்பதைக் காணலாம் இதை எவ்வாறு E ∂t E˙ y ∂ y எழுதுகிறோம் இவற்றின் வித்தியாசங்கள் நமக்கு என்ன கொடுக்கின்றன மாணவர் சார் நீங்கள் இங்கே இரண்டு மீடியம்களையும் எடுத்துக் கொள்கிறீர்களா நான் வெற்றிட மீடியத்தை எடுத்திருக்கிறேன் மாணவர் வெற்றிடம் ε0 இங்கே உள்ளது ஆகையால் இது வெற்றிடம் வேறு என்ன இங்கே எஞ்சியுள்ளது மாணவர் சமன்பாடு சமன்பாடு 3 சமன்பாடு 3 எஞ்சியுள்ளது ஆகையால் இடதுபுறம் மிக எளிமையாக உள்ளது ˙ zன் அச்சு புள்ளிகள் யாவை மாணவர் i 12 j 12 i 12 j 12 நான் இப்பொழுது அந்த டேர்ம்களை எழுதுகிறேன் மாணவர் ஸ்பேஸ் Ex மற்றும் Ey ஆகியவைகளின் டெரிவேட்டிவ்கள் ஆகையால் முதலாவது டேர்ம் இது மேலும் இரண்டாவது டேர்ம் இங்கே அமைந்துள்ளது முதலாவது டேர்ம் ∂Ex∂y மாணவர் E x ஆகையால் இங்கே பாருங்கள் நான் Hz டெரிவேட்டிவ் ஐ தோராயமாக்க முயற்சி செய்கிறேன் ஆகையால் முதல் டேர்ம் என்பது ஸ்பேஸ் இல் Exன்டெரிவேட்டிவ் ஆகும் முதல் டேர்ம் என்னவாக இருக்கும் மாணவர் E x μ0H i 2 2 E i 2 i 2 Δx ˙ z 1 j 1 x 1 j 1 − Ex 1 j − Eyi 1 j 12 − Eyi j 12Δx இந்தக் க்ரிட்டை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் நீங்கள் எதிலிருந்து எதை கழிக்க வேண்டும் என்பதை ஒரு வடிவமாக செய்ய முடியும் ஆகையால் இப்போது Ex EyHz ஏன் இவ்வாறு ஸ்டாக்கரிங் செய்துள்ளோம் என்பது உங்களுக்கு புரியும் ஏனெனில் இந்த மூன்று சமன்பாடுகளும் ஒரு சரியான புள்ளியில் நமக்கு ஒரு தோராயத்தை தருகின்றன உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொண்டால் இந்த எக்ஸ்பிரஷன் ஐ நீங்கள் பார்த்தால் வலதுபுறத்தில் உள்ள எக்ஸ்பிரஷன் ஐ பார்க்கும் பொழுது வலதுபுறம் இந்த fz0 Δz2 − fz − Δz2 சமன்பாட்டை கொண்டுள்ளது இது எந்த புள்ளியில் f′ன் மிகச்சரியான கணக்கீடு ஆக இருக்கும் மாணவர் z0 z z0 என்பது அதாவது இரண்டு புள்ளிகளின் சராசரி என்பது சரியானது ஆகவே இதுவே ஸ்டாக்கரிங் க்ரிட் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதற்கான காரணம் ஆகும் நான் x ஐ பொருத்து Eyயின் ஸ்பேசியல் டெரிவேட்டிவ் எடுக்கும்பொழுது இந்த தோராயமாக்கல் இரண்டு இடங்களின் மையப்புள்ளியில் சரியானதாக இருக்கும் அதாவது நாம் எங்கு Hzஐ தேர்ந்தெடுத்துள்ளோம் அந்த புள்ளியில் சரியானதாக இருக்கும் ஆகவே ஃபைனைட் டிஃபரன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் மற்றொன்றின் நடு புள்ளியாக எடுக்க வேண்டும் ஆகவே இதுதான் யீ செல்லின் உபயோகம் ஆகும் மாணவர் Ex மற்றும் Ey ஆகியவை க்ரிட்டின் மையப் பகுதியில் இல்லை ஆனால் க்ரிட் கோட்டின் மையப்புள்ளியில் உள்ளது செல்லின் மையத்தில் இல்லை மாணவர் ஆமாம் மாணவர் Ex என்பது Ex என்பது சரியானது மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் தொடர்ச்சியாக வேறுபடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவற்றை நாம் கணக்கியல் ரீதியாக தீர்வு காண்கிறோம் ஆகையால் நாம் அவற்றை டிஸ்கிரிட்டைஸ் செய்வதற்கு உந்தப்படுகிறோம் ஆகவே நீங்கள் Ex மட்டுமே தெரியும் தெரிந்த மதிப்பு Ex என்று கூறலாம் மாணவர் Ex என்பது i 12 j என்ற இடத்தில் மட்டும் தெரிந்த மதிப்பாக இருக்கும் Ex எப்படி எழுத வேண்டும் i j அதில் சேர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இதில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் மாணவர் டிஸ்கிரிட்டைஸ் செய்த பின்பு சராசரி நீங்கள் இதை டிஸ்கிரிட்டைஸ் செய்ய முடியும் மாணவர் சராசரி எடுக்க வேண்டுமா இங்கே இரண்டு வழிகள் உள்ளன நான் கிரிட் அளவில் பாதியில் டிஸ்கிரிட்டைஸ் செய்ய விரும்பினாலும் அவ்வாறு செய்ய முடியும் அதன் மூலமாக ஒரு புள்ளியை நாம் பெற முடியும் இன்னொரு புத்திசாலித்தனமான செயல் என்பது அதன் சராசரி எடுப்பதாகும் இங்கே நாம் இடதுபுறத்தில் Ex மதிப்பை அறிவோம் அதேபோன்று வலது புறத்திலும் Ex மதிப்பை அறிவோம் ஆகையால் இந்த இரண்டின் சராசரியை எடுத்துக்கொண்டால் நாம் எலக்ட்ரிக் பீல்ட் i j என்ற புள்ளியில் தோராயமாக மதிப்பை பெற முடியும் ஆகவே இந்த Δx மற்றும் Δy ஆகியவற்றை டிஸ்கிரிட்டைஸ் செய்வதற்கு நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது உங்களை பொருத்தே உள்ளது மாணவர் இவற்றின் திசைகள் எவற்றின் திசைகள் மாணவர் E x மற்றும் E y ன் திசைகள் மாணவர் இவற்றின் திசைகள் எவ்வாறு இருக்கும் இங்கே எந்த ஒரு திசைகளும் இல்லை அதாவது E நாம் கோட்டிலேயே எடுக்கிறோம் உதாரணமாக ஐந்தின் மதிப்பை எடுத்துக்கொண்டால் பிளஸ் x அச்சின் வழியாக ஐந்தின் மதிப்பை எடுக்கிறோம் உங்களுக்கு கிடைப்பது மைனஸ் ஆக இருந்தால் திசையை நீங்கள் எதிர் திசைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் ஆகவே இது ஸ்கேலார் ஆகும் இது வெக்டர் அல்ல ஏனென்றால் ஏற்கனவே Ex ஸ்கேலார் ஆக உள்ளது அதாவது x காம்பொனன்ட் ஆகும் இதை நீங்கள் பிளஸ் xன் திசையில் அல்லது xன் திசையில் எடுத்துக்கொள்ள முடியும் மாணவர் நான் இங்கிருக்கும் புள்ளியை பற்றி அறிய விரும்பினால் எவ்வாறு எடுத்துக் கொள்வது மாணவர் இங்கே நாம் Ex மற்றும் Ey எவ்வாறு எடுப்பது இது ஒரு சரியான கேள்வி i jயில் எலக்ட்ரிக் பீல்டின் மதிப்பை நான் பெற விரும்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் மாணவர் சராசரி எடுக்கவேண்டும் x காம்பொனன்டுகளின் சராசரி என்று கூறுகிறீர்கள் அது உங்கள் எலக்ட்ரிக் பீல்டின் x பகுதி y காம்பொனன்டுகளின் சராசரியையும் எடுக்கவேண்டும் அது எலக்ட்ரிக் பீல்டின் y பகுதியாக இருக்கும் மொத்தமாக பார்த்தால் நீங்கள் ஒரு வெக்டரை பெற முடியும் மாணவர் சராசரி எடுப்பது என்றால் இந்த புள்ளிகளில் எவ்வாறு எடுப்பது ஆம் உதாரணமாக நாம் இங்கே பார்க்கலாம் நான் இங்கே எலக்ட்ரிக் பீல்டு எவ்வாறு இருக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டேன் மாணவர் கிரிட்டின் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் மாணவர் கிரிட்டில்இருக்கும் அதாவது கிரிட்டின் உட்புறத்தில் இருக்கும் என்று கூறுகிறீர்கள் ஆகையால் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அறிய விரும்புகிறேன் ஆகவே Exன் சராசரியை எடுத்துக்கொண்டுள்ளேன் அதாவது இது எனக்கு x பகுதியை தருகிறது மாணவர் நாம் எந்த செயலையும் செய்ய முடியாத ஏதாவது புள்ளிகள் இருக்க இருக்கின்றனவா சில புள்ளிகள் இருக்கின்றன நாம் படிப்படியாக பார்க்கலாம் ஆகையால் இப்போது இந்த கிரிட் புள்ளியில் நாம் என்ன செய்யப் போகிறோம் நான் இங்கு உள்ள மற்றும் இங்கு உள்ள இரண்டு புள்ளிகளின் சராசரியை எடுக்கிறேன் இங்கு ஒரு Ey உள்ளது மேலும் இங்கு ஒரு Ey இருக்கிறது இவற்றின் சராசரி எடுத்துள்ளேன் இது உங்களது இரண்டாம் காம்பொனன்ட் இது உங்களது முதல் காம்பொனன்ட் இப்பொழுது E எப்படி இருக்கும் நான் இவ்வாறு ஒவ்வொரு புள்ளியிலும் இதை செய்ய முடியும் ஆகவே இது எளிதாக உள்ளது அடிப்படையில் நாம் சதுர கிரிட்டில் செய்து கொண்டிருக்கிறோம் செவ்வக கிரிட்டில் ஒவ்வொரு நோடின் இருப்பிடத்திலும் நான் எலக்ட்ரிக் பீல்டை பெற முடியும் இதை இன்னும் நேர்த்தியாக பெற வேண்டுமானால் இரண்டு விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் மாணவர் ஆனால் சார் நீங்கள் செல்லின் உட்பகுதியில் கேட்கிறீர்களா மாணவர் நடுப்பகுதியிலும் செய்ய முடியுமா ஓகே நீங்கள் எலக்ட்ரிக் பீல்டு அறிய விரும்புகிறீர்கள் நீங்கள் கேட்ட இடத்தில் இருந்து பார்ப்போம் மாணவர் அங்கே கூட நாம் சராசரி எடுக்க வேண்டுமா அங்கே நாம் சராசரி தான் எடுக்க வேண்டும் மாணவர் வேறு ஏதாவது புள்ளிகள் உள்ளனவா எந்த புள்ளியை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இப்போது என்ன செய்வீர்கள் கணித ரீதியாக இந்த செயல்முறை ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறது அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மாணவர் நீங்கள் அனைவரும் அதை அறிந்ததே அதாவது இங்கே கேள்வி என்னவென்றால் இங்கே ஏதாவது ஒரு ரேண்டம் புள்ளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை எவ்வாறு கண்டறிவது என்பது ஆகும் மாணவர் அந்த வார்த்தை என்ன தொழில் நுட்ப ரீதியாக அந்த செயல் என்ன நீங்கள் அனைவரும் இன்டர்பொலேஷன் என்பதை அறிந்திருப்பீர்கள் நீங்கள் க்ரிட்டில் உள்ள மதிப்புகளை பெற்றிருந்தால் இதை நேர்த்தியாக விரும்பினால் நீங்கள் இன்டர்பொலேட் செய்ய வேண்டும் இப்பொழுது இது ஒரு உண்மையான மதிப்புக்கு கிடைக்கும் ஏனெனில் இந்த கேள்வி முதல்தடவையாக எழுகிறது இங்கு உள்ள Δx மற்றும் Δy ஆகியவற்றின் டிஸ்கிரிட்டைசேஷன் மிகவும் சிறியது அதாவது இவற்றின் ஆர்டர் 10 லாம்டா அல்லது 20 லாம்டா இருக்கும் அதாவது அலைநீளம் என்பது உதாரணமாக உங்கள் அலைபேசி ஒரு ஜிகாஹெர்ட்ஸ் இல் இருக்கிறது என்று எடுத்துக் கொண்டால் 30 சென்டிமீட்டர் ஆகையால் உங்களது டிஸ்கிரிட்டைசேஷன் 30 சென்டிமீட்டர் இப்பொழுது பத்து அல்லது மூன்று சென்டிமீட்டர் அல்லது அதைவிட சிறிய மதிப்பாக ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டால் என்ன நிகழும் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை கணக்கீடு செய்ய வேண்டும் இது பெரிய அளவில் மாறாது ஆனால் ஒரு மிகச் சிறிய லொக்கேஷனில் நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் இதை ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைன் செயல்பாட்டின் ஒரு குறைபாடாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இங்கே நீங்கள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக டிஸ்கிரிட்டைஸ் செய்ய வேண்டும் ஆகவே தான் இவை ப்ரூட் போர்ஸ் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஆகவே நீங்கள் ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் ப்ரூட் போர்ஸ் செய்து அனைத்தையும் கணக்கீடு செய்ய வேண்டும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படாவிட்டாலும் இதை செய்யுங்கள் கடைசியாக நாம் ரேடார் குறுக்கு வெட்டு தோற்றத்தை அறிய விரும்புகிறோம் நாம் இப்போது தொடுகோடு கரண்ட்களை அறிய விரும்புகிறோம் ஆகவே நான் ஹுய்ஜென் தத்துவத்தை உபயோகப்படுத்தி எல்லா இடத்திலும் ஃபீல்டுகளை கண்டறிய இருக்கிறேன் ஆனால் நீங்கள் FDTD உபயோகப்படுத்தி செய்தால் எல்லா இடங்களிலும் ஃபீல்டுகளை அறிய வேண்டும் இங்கே சிறிய விஷயங்களுக்காக மிக அதிகப்படியான வேலை செய்ய வேண்டியுள்ளது மாணவர் டைம் என்பது டைம் டெரிவேட்டிவ் பற்றி கேட்கிறீர்கள் ஓகே நாம் இதைப்பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் எவ்வாறு டைம் டெரிவேட்டிவ் கணக்கீடு செய்வது என்பதை பார்க்கலாம் ஆகவே இந்த ஸ்டென்சில் பற்றி அனைவரும் தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆகவே இங்கே உள்ள முக்கியமான ஒரு விஷயம் க்ரிட்டை பாதியாக ஸ்டாக்கரிங் செய்ய வேண்டும் மாணவர் டெல்டா x ஆம் டாப் மைனஸ் பாட்டம் லெப்ட் மைனஸ் ரைட் இவை இரண்டும் முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்